சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ல் உள்ள இடுக்குகள் செயல் நோக்கங்கள் மற்றும் பயன்களை பற்றி சுருக்கமாக பார்க்கப் போகிறோம் என்னை பற்றிய அறிமுகம் என் பெயர் ராஜீப் மால் என்னுடைய இளநிலை முதுநிலை மற்றும் பட்டயப் படிப்பை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் சயின்ஸ் 1994ம் ஆண்டிலிருந்து பணியாற்றுகிறேன் தற்போது ஐஐடி கரக்பூர் கணினி பொறியியல் துறையில் முனைவர் ஆக பணியாற்றுகிறேன் சாஃப்ட்வேர் உருவாக்குவதற்கான சரியான பொறியியல் அணுகுமுறை என்ன மற்றும் இந்த பொறியியல் அணுகுமுறை மரபுசார் அணுகுமுறையிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது சாஃப்ட்வேர் வர்ணம் மற்றும் பிற பொருள்களை கொண்டு சுலபமாக செய்ய முடியும் நல்ல சிறிய சுவரை உங்களால் கட்டி முடிக்க முடியும் ஆனால் 30 முதல் 40 தளங்கள் கொண்ட ஒரு பெரிய கட்டிடத்தைக் கட்டச் சொன்னால் உங்களுடைய அடிப்படை உணர்வுகள் மட்டும் போதாது உங்களுடைய அடிப்படை உள் உணர்வுகளை மட்டும் வைத்து இந்தப் பெரிய கட்டிடத்தைக் கட்டத் தொடங்குவீர்களானால் அந்தக் கட்டிடம் முழுவதும் தகர்ந்து போகலாம் அல்லது தரமற்று முடியலாம் இதேபோலத்தான் சாஃப்ட்வேர் ஐ உருவாக்கினீர்களானால் அதுஅடிப்படை உணர்வை கொண்டு பெரிய கட்டிடத்தை உருவாக்குவது போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிடைக்கின்றன சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அணுகுமுறையின் பயன்பாடு இந்த வரையறை மேலும் குறிப்பிடுவது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ன் அனுபவங்களிலிருந்து பெறப்பட்டவை சாஃப்ட்வேர் நெருக்கடி என்பது பயனாளர்களின் தேவையை நிவர்த்தி செய்ய முடியாத போது ஏற்படுவதாகும் இது பயனாளர்களின் தேவையின் கடினத் தன்மையை பொறுத்து உருவாகிறது சாஃப்ட்வேர் ஐ காலம் தாழ்த்தி வெளியிடுவதும் மிகுந்த வழக்கமே மற்றும் வளங்களை உகந்த முறையில் உபயோகிப்பதில்லை செயல்திட்டத்தின் ஒரு பகுதியாக நீங்கள் உருவாக்கும் அல்லது ஆடர் நல்ல முறையில் உபயோகிப்பதில்லை

சாஃப்ட்வேர் ன் விலை உயர்ந்துள்ளது தற்போது ஹார்டுவேர் அதிகம் சாஃப்ட்வேர் க்கு அதிகம் செலவிடுகின்றன ஹார்டுவேர் மூலமாகவும் செய்ய முடியும் ஹார்டுவேர் ஐ நோக்கும் போது அதற்கு பல வருடங்கள் தேவைப்படுகின்றன தேவைகளை அறிவது முதல் கட்டுருவாக்கங்களை உருவாக்குவது வரை மற்றும் நீங்கள் சிறிய மாற்றங்களை செய்யவேண்டுமானால் அதற்கு நீங்கள் நீண்ட செயல்முறையை செய்ய வேண்டியிருக்கும் தேவைகளை மாற்றுவது வடிவத்தை மாற்றுவது மற்றும் கட்டுருவாக்கங்களை ஆய்வு செய்வது அனைத்திற்கும் வெகு நீண்ட வருடங்கள் தேவைப்படும்

சாஃப்ட்வேர்ஸ் ஐ தேர்ந்தெடுப்பதற்கு இதுவே முக்கிய காரணம் சாஃப்ட்வேர் மற்றும் பலவற்றை மாற்றும் ஒவ்வொரு மாற்றமும் சாஃப்ட்வேர் ஸ்ட்ரக்சர் ல் மாற்றங்கள் நடந்துகொண்டே இருக்கின்றன அதிக எண்ணிக்கையிலான செயல்திட்டங்களை எடுத்துக்கொள்வோம் செயல் திட்டங்களின் வெற்றி விகிதம் பற்றிய புள்ளி விவரங்கள் என்ன அதன் வெற்றி வெறும் 28 சதவீதமே கால் பங்கு செயல்திட்டங்கள் வெளிவருவதே இல்லை முற்றிலுமாக ரத்து செய்யப்படுகிறது இதற்கிடையில் பாதி செயல்திட்டங்கள் தாமதமாக வெளியிடப்படுகின்றன மற்றும் அதன் விலை வரம்புமீறி உயர்கிறது கால் பங்கு சாஃப்ட்வேர்கள் சவால்கள் நிறைந்தது அதற்கான காரணங்கள் பின்வருமாறு சாஃப்ட்வேர் ஐ உருவாக்குவது எளிதல்ல அது பெரியதாக இருக்கும் அதிக ஆற்றலை உட்கொள்ளும்பருமனானதாகவும் இருக்கும் முற்றிலுமான கையேடு முயற்சி ப்ரோக்ராம் உத்திகளில் போதுமான அறிவுடன் இருப்பதில்லை சாப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆற்றல் முன்னேற்றம் அதிதீவிரமாக இல்லை இது வருடாவருடம் மிதமாகவும் மெதுவாகமுமே முன்னேறுகிறது பிரச்சனைகளின் அளவுடன் ஒப்பிடும்போது ஆக்கத்திறனின் முன்னேற்றம் அவ்வளவு வேகமாக இல்லை சாஃப்ட்வேர் கலையா அல்லது பொறியியலா ஒரு குறிப்பிட்ட துறையில் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை பார்க்கும்போது அது இரும்புத் துறையோ அல்லது காகிதம் உருவாக்கும் துறையோ அதன் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் பாங்கை பார்க்க வேண்டும் முன் கூறியது போல காகிதம் செய்வது சீன மக்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது அவர்களால் மட்டுமே நல்ல தரமான காகிதத்தை உருவாக்க முடிந்தது மற்றவர்கள் அதை முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்களுக்கு காகிதம் உருவாக்குவது தெரியாது மிகவும் தரம் குறைந்த காகிதங்களையே உருவாக்க முடிந்தது இதனாலேயே காகிதம் செய்தல் ஒரு கலை ஒரு ஓவியரின் அழகிய ஓவியத்தை எடுத்துக்கொள்வோம் நீங்கள் அவரிடம் எப்படி ஒரு அழகிய ஓவியத்தை வரைந்தீர்கள் என்று கேட்டால் அவர் அது தானாக வந்தது என்று கூறுவார் முதலில் இதை எப்படி உருவாக்குவதென்று தெரிந்திருந்ததாக கூறுவார்கள் ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் கூடிய கலையானது கைவினை வடிவமாக மாறியது இந்த கைவினை வடிவத்தில் சில உத்திகளை அடையாளம் காண முடிந்தது மற்றும் அவர்கள் அதை தொழில் பழகுபவர்களுக்கு மட்டும் பகிர்வார்கள் இது அடிப்படையில் மறைக்கப்பட்ட ரகசியம் பேப்பர் உருவாக்குபவர்களாகவோ அல்லது இரும்பு உருவாக்குபவர்ளாகவோ இருக்கட்டும் அவர்கள் கைவினை வடிவமைப்பாளர்கள் அவர்களுக்கு அதை எப்படி செய்வது என்பது தெரியும் அடிப்படையில் அவர்கள் தொழில் பழகுபவர்கள் அவர்கள் அவர்களுடைய திறனை சிறிய எண்ணிக்கையிலான மக்களுக்கு மட்டுமே பகிர்வார்கள் இது மெதுவாக பொறியியல் அணுகுமுறைக்கு மாறியது பொறியியலில் நுணுக்கங்கள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டன பழைய அனுபவங்கள் கூர்ந்து ஆராயப்பட்டன மற்றும் இந்த நுணுக்கங்களுக்கு அறிவியல் அடிப்படைகள் கொடுக்கப்பட்டன இவை அனைத்தும் ஆவணங்கள் ஆக்கப்பட்டன வெளிப்படை அறிவுள்ள எவராலும் இதை படிக்க முடிந்தது ஆனால் ப்ரோக்ராம் எழுதுவது எப்படி ஆமாம் அதுவும் அதே பாங்கு தான் 1960ம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் நல்ல ப்ரோக்ராம்ஆக ஆனார்கள் நல்ல ப்ரோகிராம்ஸ் ஐ எழுதுவதற்கு அவர்கள் உபயோகப்படுத்திய நுட்பங்கள் முறையாக ஆய்வு செய்யப்பட்டன அதற்கு அறிவியல் அடிப்படைகள் புகுத்தப்பட்டன அவை இலக்கிய நூல் வடிவமாக வெளியிடப்பட்டன

சாஃப்ட்வேர் க்கு இடையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு தகுந்தாற்போல் அணுக வேண்டும் சுருக்கம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஐ எழுதலாம்